அடுத்தது உங்கள் லைன் ஃபுளோஸ் மற்றும் லைன் லாஸஸ் கணக்கீடு எனவே டிரான்ஸ்மிஷன் லைன் மற்றும் pi பிரதிநிதித்துவத்தை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் என்று நினைப்பீர்கள் நீங்கள் இதை இவ்வாறு உருவாக்கும் போது இதை எவ்வாறு நீங்கள் அழைக்கிறீர்கள் இது அனுப்புகிறது மற்றும் நான் என் வழியில் செய்கிறேன் இது உங்கள் அனுப்பும் முனை இணைப்பு இது உங்கள் பெறும் முனை இணைப்பு என்று சொல்லலாம் இந்த பக்கம் உங்களிடம் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் உண்டு இந்த பக்கமும் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் உண்டுஇந்த விஷயத்தில் இது மற்றும் இந்த உங்கள் அனுப்பும் முனை இது உங்கள் பெறும் முனை எனவே இந்த இணைப்பின் மின்சாரம் மற்றும் சில மின்சாரத்தை IC என்று சொல்லலாம் மற்றும் இது தான் நாம் tie இணைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழி இப்போது இது உங்கள் அனுப்பும் முனை இது உங்கள் லைன் இம்பெடன்ஸ் அந்த z இந்த பக்கம் மற்றும் இந்த பக்கம் மற்றும் இது இது இந்த பக்கம் ப்ளஸ் மைனஸ் இங்கு VS உள்ளது மற்றும் இந்த பக்கத்தில் உங்கள் VR உள்ளது இது உங்கள் அனுப்பும் முனையில் மின்சாரம் மற்றும் உங்கள் IC மின்சாரதை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இது உங்கள் இணைப்பு மின்னோட்டம் எனவே இந்த இடத்தில் நீங்கள் KCL ஐப் பயன்படுத்தினால் எனவே இது உங்களுக்குத் தெரிந்தால் இதைப் பாருங்கள் இதைப் பார்க்காமல் இருக்க வேண்டும் இந்த விஷயமாக எதுவும் இல்லை எனவே நீங்கள் பஸ் I மற்றும் பஸ் k ஐக் கருதும் போது டேஷ் இணைப்பு இந்த விஷயத்தில் காட்டப்பட்டுள்ளது இந்த பஸ்ஸை வரிசைப்படுத்தும்போது I வேறு சில பஸ்களுடன் இணைக்கப்படலாம் பஸ் K வேறு சில பஸ்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே லைன் இம்பெடன்ஸ் பதிலாக நாம் அதை சிறிய என்று மாற்றுகிறோம் அது லைன் இம்பெடன்ஸ் சிறிய y ஆகும் மற்றும் அனுப்பும் முனைக்கு பதிலாக அல்லது பெரும் முனைக்கு பதிலாக நாம் இந்த மின்சாரதை எடுத்து உள்ளோம் அந்த விஷயம் மற்றும் இந்த ஷன்ட் அட்மிடன்ஸ் ஆக போகிறது இந்த பக்கமும் இந்த இணைப்பு மின்சாரம் இங்கே ஆக உள்ளது இதேபோல் இந்த மின்சாரம் இங்கு போகிறது என்றால் அதை போல் செய்கிறோம் இதே போல் பஸ் k யில் நீங்கள் k லிருந்து i க்கு மின்சாரம் செய்கிறீர்கள் இங்கே மின்சாரம் என்பது k லிருந்து i மற்றும் இங்கே உள்ள சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் மற்றும் மின்சாரம் எனவே பஸ் i மற்றும் பஸ் k இந்த 2 இணைப்புகளுக்கு இடையில் உள்ள pi பிரதிநிதித்துவம் உண்மையில் நீங்கள் ஏற்கனவே பார்த்த பிரதிநிதித்துவம் ஆகும் ஆனால் இந்த இணைப்பு ஒப்புதலுக்கு பதிலாக நீங்கள் பிரதிநிதித்துவ படுத்துகிறீர்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் சில சமன்பாடுகளை எழுத வேண்டும் எனவே இது மிகவும் எளிதானது எனவே நீங்கள் இதை இப்படி செய்தால் இது உங்கள் படம் 6 எனவே படம் 6 இலிருந்து நாம் என்று எழுதலாம் எனவே பஸ் i இன் மின்னழுத்தம் பஸ் k இன் மின்னழுத்தம் ஆகும் எனவே அதனால்தான் இந்த நோடை இப்போது நான் கிர்ச்சோப்பின்Kirchhoff's முதல் விதியை என்று சொன்னேன் இது சமன்பாடு 23 இது மற்றும் தரையில் சாத்தியமாக உள்ளது ஆனால் நான் அதை இங்கே மற்றும் இங்கே வைத்தால் எல்லாம் மிகவும் விகாரமானதாக இருக்கும் அப்போது தான் விளக்குவதற்கு இது மிகவும் கடினமாக இருக்கும் அதனால் தான் இது வரையப்பட்டது எனவே சமன்பாடு 23 24 மற்றும் 25 லிருந்து எனவே நீங்கள் பெறுவீர்கள் இது சமன்பாடு 26 இப்போது லைன் ஃபுளோஸ் மற்றும் லைன் லாஸஸ் கணக்கீடு செய்ய இது தேவைப்படுகிறது எனவே பஸ்ஸில் செலுத்தப்படும் மின்சாரம் இது சமன்பாடு 27 இப்போது நமக்கு என்று தெரியும் இந்த சமன்பாடு 28 சமன்பாடு 28 மற்றும் 26 ஐப் பயன்படுத்தி நீங்கள் கீழ்க்கண்டதை பெறுவீர்கள்

அதாவது எனவே அந்த விஷயத்தில் இது சமன்பாடு 29 அதேபோல் பஸ்k இல் மின்சாரம் செலுத்தப்படுகிறது எனவே நீங்கள் அதை பெற வேண்டியதில்லை இந்த வெளிப்பாட்டில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றாள் இந்த சமன்பாடு 29 இல் k மற்றும் i ஐ பரிமாற்றம் செய்யலாம்

இப்போது எனவே 29 மற்றும் 30 இந்த 2 சமன்பாடுகளில் நீங்கள் மூலம் ஐ மாற்றுகிறீர்கள் எனவே சமன்பாடு 29 மற்றும் 31 இலிருந்து நீங்கள் எழுதினால் கீழ்கண்டதை பெறுவீர்கள்

இப்போது இந்த சமன்பாட்டில் நீங்கள் மாற்றியமைக்கும் எல்லாவற்றையும் நாம் ரியல் மற்றும் கற்பனைப் பகுதியாக பிரிப்போம் அதாவது அது கீழ்கண்டவாறு ஆகிவிடும் இப்போது நீங்கள் ரியல் மற்றும் கற்பனையான பகுதியை நீங்கள் பிறித்தாள் இது சமன்பாடு 34 ஆகிறது மற்றும் கற்பனை பகுதி கீழ்க்கண்டவாறு இருக்கும்

மேலும் இது i இலிருந்து k வரை எதிர்வினை மின்சார ஓட்டம் இப்போது இந்த விஷயத்திற்குச் செல்வதற்கு முன் உங்களிடம் பஸ்பார் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள் இது ஒரு பஸ் பார் என்று சொல்லலாம் இது i th பஸ் என்றும் இது k th பஸ் என்றும் இந்த இடத்தில் நினைத்துக்கொள்ளவும் இணைப்புக்கு மின்மறுப்பு z இருந்தால் அது உங்கள் rjx க்கு சமமாக உள்ளது எனவே இந்த இடத்தில் இந்த திசையில் மின்சாரம் பாய்கிறது எனவே இந்தப் பக்கம் நீங்கள் இந்த திசையை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த இடத்தில் நீங்கள் மின்சாரதை அளவிடுகிறீர்கள் உதாரணமாக நீங்கள் இந்த இடத்தில் வாட்மீட்டர் வைத்து மின்சாரதை அளவிடுகிறீர்கள் என்றால் இந்த மின்சாரம் 100 மெகாவாட் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் இடையில் நீங்கள் அளவிடும் போது இந்த திசையில் பாயும் என்று சொல்லுங்கள் ஏனெனில் இழப்பு I2R உள்ளது எனவே இங்கே உங்கள் மின்சாரம் 100 மெகாவாட் இல்லை அது 100 மெகாவாட் கண்டிப்பாக இல்லை நான் 100 மெகா என்று இந்த திசையில் மின்சாரம் பயந்தாள் எழுதலாம் எனவே உதாரணமாக இங்கே இந்த திசையில் அளவீடு செய்கிறீர்கள் உங்கள் அளவிடு இங்கே 99 மெகாவாட் என்று சொல்லலாம் அதாவது இந்த திசையில் மைனஸ் 99 மெகாவாட் இருக்கும் அதாவது உங்கள் i to k அதாவது மின்சாரம் என்பது 100 மெகாவாட்க்கு சமமாக அளவிடப்படுகிறது இந்தப் பக்கம் நீங்கள் எடுத்தாள் இது உங்கள் மைனஸ் 99 மெகாவாட் ஆனால் திசை இந்தப் பக்கமாக மாற்றப்பட்டது ஆனால் இங்கே எனவே மைனஸ் 99 அதாவது இணைப்பின் மின் இழப்பு இப்போது k லிருந்து i இந்த 2 சமன்பாட்டில் ik க்கு பதிலாக நீங்கள் ik மற்றும் k லிருந்து i க்கு பதிலாக i ஐ k க்கு பதிலாக மற்றும் k ஐ i க்கு பதிலாகவும் மாற்றினால் என்ன கிடைக்கும் இது உங்களுடையதாக வெளிப்பாடு ஆக இருக்கும் அதாவது சமன்பாடு 34 மற்றும் 35 என்பது நீங்கள் i மற்றும் k ஐ மாற்றினால் பின்வரும் வெளிப்பாடு கிடைக்கும்

இந்த சமன்பாடு 36 இந்த சமன்பாடு 37 ஆகும் இங்கு மின்சாரம் k இலிருந்து i க்கு பாய்கிறது எதிர்வினை மின்சாரம்யானது k இலிருந்து i க்கு பாய்கிறது இப்போது இணைப்பு ik இல் உள்ள உண்மையான மின் இழப்பு என்பது சமன்பாடு 34 மற்றும் 36 இலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட உண்மையான மின்சாரம் ஓட்டங்களின் கூட்டுத்தொகையாகும் அது உங்களுக்கு தெரியும் என்று இப்போது தான் சொன்னேன் அதாவது

இப்போது இந்த இரண்டையும் சேர்க்கவும் இந்த இரண்டையும் சேர்த்தால் வெளிப்பாடு கீழ்க்கண்டவாறு மாறும்

இந்த எளிய வடிவ 38 வது சமன்பாட்டின் அனைத்தையும் எளிமைப்படுத்திய பிறகு நீங்கள் பெறுவீர்கள் எனவே இவை நேராக முன்னோக்கி உள்ளன மேலும் நான் இப்போது எழுதலாம் என்று சொன்ன அனைத்தையும் நீங்கள் சொந்தமாகச் செய்ய முடியும் மேலும் இந்த சமன்பாட்டை மேலும் எளிமைப்படுத்தலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே பிறகு கீழ்கண்டவாறு மாறும் இது சமன்பாடு 39 இது இணைப்பு i மற்றும் k என்று நீங்கள் அழைப்பதற்கான இழப்பு சூத்திரம் எனவே பஸ் வோல்டேஜ் அளவு மற்றும் அதன் பஸ் வோல்டேஜ் கோணம் எனவே இந்த உங்கள் கண்டக்டன்ஸ் எனவே இது லைன் லாஸஸ்கான சூத்திரம் நிலையான சூத்திரம் உங்களுக்குத் தெரியும் இது I2R இது பல இடங்களுக்கு இது தேவைப்படும் நேரம் இருந்தால் நான் உங்களுக்குச் சொல்ல முயற்சிப்பேன் இதேபோல் நீங்கள் என்ற வெளிப்பாட்டை எழுதினால் Q ki உங்களுக்குத் தெரிந்தால் இந்த 2 ஐயும் சேர்க்கவும் மற்றும் எளிமைப்படுத்தவும் எனவேஇந்த விஷயத்தில் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் அங்கே இருக்கும் ஏனெனில் அது எதிர்வினை கூறு எனவே இது சமன்பாடு 40 இது உங்கள் Q இழப்பின் வெளிப்பாடாக இருக்கலாம் எனவே இதிலிருந்து நீங்கள் பார்த்தது என்னவென்றால் I மற்றும் k இணைப்புக்கு உங்கள் இழப்பு சூத்திரத்தை நீங்கள் கண்டறிந்த அதே விஷயத்தை நாம் கண்டறிந்துள்ளோம் இதற்கு முன்பு நாம் உட்செலுத்தும் மின்சாரம் Pi Qi ஐ பார்த்தோம் எனவே இது இழப்புக்கான சூத்திரம் இது உங்கள் எதிர்வினை மின்சார இழப்பு சூத்திரம் அந்த விஷயத்தில் அது இல்லை என்றால் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் வரும் அப்போது அது 0 ஆகும் அது இல்லையென்றால் இந்த சொற்றொடர் மறைந்துவிடும் ஆனால் அனைத்து டிரான்ஸ்மிஷன் லைன் களுக்கும் அது அங்கே இருக்கும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் நான் அதை மேலும் எளிமைப்படுத்துவதாக பொதுவாகச் சொன்னால் வித்தியாசம் ஐ விட மிகவும் சிறியது என்று நீங்கள் கருதினால் அது 1 ஆகும் எனவே அந்த விஷயத்தில் அது கீழ்க்கண்டது போல் இருக்கும் அது போலவே நிச்சயமாக டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்திற்கு இது சரியானதல்ல அதேபோல் நாம் அனுமானமாக எடுத்து கணக்கிட முடியும் எனவே இதை நீங்கள் காஸ் சீடெல் இழப்பு சூத்திரம் என்று அழைக்கிறீர்கள் மேலும் இந்த விஷயம் மற்றும் இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரியும் இப்போது காஸ் சீடெல் முறைக்கான அல்காரிதம்ஸ் முதலில் ஃப்ளோ விளக்கப்படத்திற்குப் பதிலாக ஒரு படி ஆகும் ஆரம்பத்தில் ஒவ்வொரு பஸ்சிலும் தெரிந்த லோடு சுயவிவரத்துடன் அந்த அல்காரிதம்ஸ் ஆரம்ப கணக்கீடு எனவே அது மற்றும் தெரிந்தது இப்போது நீங்கள் ஐ அனைத்து உற்பத்தி யூனிட்ஸ்களுக்கும் ஒதுக்க வேண்டும் PQ பஸ்சிற்காக அது இருந்தால் அது PV பஸ்சிற்காக என்றால் அந்த அறியப்படும் தெரியாமல் இருக்கும் எனவே ஸ்ளாக் பஸ்க்கு வினை மற்றும் எதிர்வினை ஜெனெரேஷன் ஒதுக்கப்படவில்லை என்றாலும் ஸ்ளாக் பஸ்ஸின் மின்னழுத்தம் மற்றும் அதன் கோணங்கள் அறியப்படுகின்றன இவை இந்த விஷயத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றன அல்லது ஸ்ளாக் பஸ் வினை மற்றும் எதிர்வினை ஜெனெரேஷன் இருக்கும் மறு செயல்பாட்டின் போது மாறுபடும் மின்னழுத்த அளவு மற்றும் பேஸ் கோணம் ஸ்லாக் பஸ்ஸில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் இது அவசியம் இது டேட்டாவால் பஸ்ஸில் செலுத்தப்பட்ட நெட் மின்சாரம் அனைத்து பஸ்களிலும் அறியப்படுகிறது ஸ்லாக் பஸ்ஸைத் தவிர மற்ற எல்லா பஸ்களும் PQ பஸ்களாக இருந்தால் நீங்கள் தயார் செய்ய வேண்டிய அனைத்து தரவுகளுக்கும் இது முதல் கட்டம் இரண்டாவது கட்டமாக Y பஸ் மேட்ரிக்ஸிலிருந்து இணைப்பு பாரமீட்டர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இரண்டாவது கட்டமாக நீங்கள் Y பஸ் மேட்ரிக்ஸை உருவாக்க வேண்டும் மூன்றாவது கட்டம் பஸ் வோல்டேஜின் மறு கணக்கீடு ஆகும் மறுசீரமைப்பு செயல்முறையைத் தொடங்க ஸ்லாக் பஸ்ஸில் மின்னழுத்தம் 1 j 0 ஆக கொடுக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் ஒரு பிளாட் மின்னழுத்தத்திற்குச் செல்ல வேண்டும் P V பஸ் தவிர அனைத்து பஸ்களின் மின்னழுத்தங்களின் ஆரம்ப அளவு குறிப்பிடப்பட்டுள்ளதால் அனைத்து P Q பஸ்களின் தொடக்க மின்னழுத்தம் நீங்கள் ஸ்ளாக் பஸ் என்று அழைக்கும் மின்னழுத்ததிற்கு சமமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறீர்கள் பிளாட் மின்னழுத்தம் இங்கிருந்து தொடங்குகிறது எனவே ஸ்ளாக் பஸ் மின்னழுத்தம் 1 j 0 க்கு சமமாக இருந்தால் மற்ற அனைத்து பஸ் மின்னழுத்தத்தின் ஆரம்ப மதிப்புகளும் PQ பஸ்களாக இருக்க வேண்டும் அது 1 j 0 மற்றும் ஸ்ளாக் பஸ் மின்னழுத்தம் அறியப்படுகிறது எனவே இது மூன்றாவது கட்டம் இப்போது இங்கே மூன்றாவது கட்டம் எனவே இதில் n மைனஸ் 1 மின்னழுத்த சமன்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த சமன்பாட்டில் பஸ் 1 என்பது ஒரு ஸ்ளாக் பஸ் என்றால் நீங்கள் செய்ய அனைத்து சமன்பாடுகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இவை அனைத்தும் உங்களிடம் n மைனஸ் 1 சிக்கலான மின்னழுத்த சமன்பாடு உள்ளது முதலில் நீங்கள் அதைச் சரிசெய்ய வேண்டும் ஏனெனில் பஸ் 1 ஸ்ளாக் பஸ் இதற்குப் பிறகு நீங்கள் பெற்ற மின்னழுத்தம் என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பிறகு நீங்கள் ஒருங்கிணைப்பைச் சரிபார்க்க வேண்டும் எனவே இந்த ஒருங்கிணைப்பு அளவுகோல்களை எடுத்துக்கொள்வது பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே தரவு கோப்பில் நீங்கள் குறிப்பிட வேண்டிய எப்சிலனை சரிபார்க்கவும் எனவே எப்சிலனில் நீங்கள் 10 to the power minus 4 or minus 5 செய்து உள்ளீர்கள் தீர்வு ஒன்றாக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதைப் பார்க்கவும் மற்றும் சரிபார்க்கவும் இது மறுதொடக்கமா இல்லையா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் நாம் ஒரு உதாரணம் எடுத்து காண்பிப்போம் 2 மறு செய்கை எப்படி 2 அல்லது 3 மறு செய்கைகளை எப்படி காஸ் சீடல் செய்கிறார் இதற்குப் பிறகு ஸ்ளாக் பஸ் மின்சாரம் சமன்பாடு 15 மற்றும் 16 ஐப் பயன்படுத்தி கணக்கிட முடியும் நான் 15 மற்றும் 16 காண்பிக்கிறேன் இந்தசமன்பாடு 15 மற்றும் இந்த சமன்பாடு 16 ஆகும் i ஐ 1 க்கு சமம் ஏனெனில் ஸ்ளாக் பஸ் ஒன்று இது நாம் சமன்படுத்தும் சமன்பாடு 41 ஆகும் இதேபோல் நீங்கள் இந்த ஸ்ளாக் பஸ்ஸின் மின்சார கணக்கீட்டைச் செய்தவுடன் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தி சமன்பாடு 15 மற்றும் 16 இல் 1 க்கு சமமாக இருக்கும்போது நீங்கள் அதைச் செய்தவுடன் I என்பது 1 க்குச் சமமாக இருக்கிறது நீங்கள் அதைச் செய்தவுடன் இது லைன் ஃபுளோஸின் கணக்கீடு எனவே இந்த விஷயத்தில் இது கடைசி கட்டமாகும் எனவே சமன்பாடு 34 மற்றும் 35 ஐப் பயன்படுத்திலைன் ஃபுளோஸ் சமன்பாட்டில் மின்சாரம் பாய்கிறது அதனால் இந்த சமன்பாடுகள் அனைத்தும் தீர்வு என்று நீங்கள் அழைத்திருந்தால் சமன்பாடு 34 மற்றும் 35 உங்களுக்கு இருக்கும் அனைத்தையும் பயன்படுத்துங்கள் உங்களுக்கு தெரியும் எனவே அந்த வெளிப்பாட்டின் மின்சாரம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடித்து அந்த மதிப்புகளை வைக்கலாம் எனவே இது சமன்பாடு 34 மற்றும் 35 மற்றும் ரியல் மற்றும் எதிர்வினை மின் இழப்பு சமன்பாடு 39 மற்றும் 40 ஐப் பயன்படுத்தி கணக்கிட முடியும் மற்றும் சமன்பாடு 39 மற்றும் 40 நாம் தெரிந்துகொண்டோம் எனவே நீங்கள் அதை தீர்க்க முடியும் எனவே நாம் பின்னர் உதாரணத்தைப் பார்ப்போம் ஆனால் அதற்கு முன் இந்த விரிவுரையின் தொடக்கத்தில் உங்கள் மின்சாரம் அமைப்பு மற்றும் முனையில் வேறு சில அம்சங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளும்போது நான் உங்களுக்கு 1 சுவாரஸ்யமான பிரச்சனையை தருகிறேன் உதாரணமாக இதை நீங்களே செய்வீர்கள் இது அனுப்பும் முனை மின்னழுத்தம் மற்றும் இது உங்கள் பெறும் முனை இது அனுப்பும் முனை மின்னழுத்தம் இதை என்று சொல்லலாம் மற்றும் இந்த பக்கம் மற்றும் இந்த லைன் இம்பெடன்ஸ் நான் இந்த rjx ஐ வைக்கிறேன் என்று கூறுகிறது இந்த இணைப்பு மொத்த மின்மறுப்பு ரெசிஸ்டன்ஸ் மற்றும் வினைத்திறன் மற்றும் இந்த பக்க லோடு உள்ளது பெறும் முனையில் லோடு ஆக உள்ளது இப்போது இந்த அனுப்பும் முனையிலிருந்து இந்த விஷயத்திற்கு I மின்னோட்டம் பாய்கிறது சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் நீங்கள் கருதுவதில்லை இப்போது கொடுக்கப்பட்டுள்ள கேள்வி என்னவென்றால் அனுப்பும் முனை பெறும் முனை இறுதி மின் அழுத்தத்திற்கு இடையே ஆன உறவு என்னவாக இருக்கும் அது கொடுக்கப்பட்டுள்ளது அனுப்பும் முனை மின்னழுத்தம் R மதிப்பு X மதிப்பை அடிப்படையில் பெறும் முனை மின்னழுத்தத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் மற்றொரு நோக்கம் என்னவென்றால் இந்த மின்னழுத்த அளவை நான் பராமரிக்க வேண்டும் என்றால் அது அனுப்பும் முனை மின்னழுத்த அளவு பெறும் முனை மின்னழுத்த அளவிற்கு சமம்இங்கே எனக்கு எவ்வளவு திறன் இழப்பீடு தேவை என்பது தான் விஷயம் எனவே அதற்கு முன் இது இரண்டாவது விஷயம் முதல் விஷயத்தில் நான் VRVS மற்றும் PRக்கு இடையே ஒரு உறவைப் பெற வேண்டும் நான் சரியாக நினைவுகூர்ந்தால் VSஅளவு என்பது VR பிளஸு I அளவுக்கு சமம் ஒரு அடைப்புக்குறிக்குள் R cosine delta R plus X sin delta என்று சிறிய இணைப்பை பார்த்தோம் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் செய்ய விரும்பினால் நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள் எனவே இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் முதலில் இது உங்கள் அனுப்பும் முனை இது உங்கள் பெறும் முனை என்று சொல்லாதீர்கள் எனவே இது உங்களுடையது இது உங்கள் இது உங்கள் லோடு இந்த I உங்களுடைய மின்சாரம் இது உங்களுக்கான பயிற்சி லோடு ஃப்லோ ஆய்வுகளுடன் தொடர்புபடுத்த எதுவும் இல்லை இது உங்களுக்கு ஒரு பயிற்சி காஸ் சீடல் அடுத்த விஷயத்தை சரியாக எடுத்துக்கொள்வார் எனவே நீங்கள் கீழ்க்கண்டவாறு சமன்பாடு எழுதலாம் இது ஒரு சமன்பாடு மற்றொன்று சமன்பாடு நீங்கள் ரியல் பகுதியையும் கற்பனை பகுதியையும் பிரிக்கிறீர்கள் அதன் பிறகு நீங்கள் ஐ அகற்ற முயற்சிப்பீர்கள் நீங்கள் இதை எப்போது செய்வீர்கள் என்பதற்கான ஒரு பயிற்சியை நான் உங்களுக்கு தருகிறேன் இதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் எனவே ரியல் பகுதியை பிரிக்கிறீர்கள் மற்றும் நீங்கள் டெல்டா என்று அழைப்பதை பிரிக்க வேண்டும் நீங்கள் அவ்வாறு செய்தால் அந்த மின்னழுத்தத்தைப் பெறும் முனையின் சமன்பாடு இந்த சமன்பாடு பின் கண்டவாறு மாறும்

எனவே இந்த சமன்பாடுகள் நான் உங்களுக்குக் காட்டிய ஒரு பயிற்சி இதற்கும் லோடு ஃப்லோற்கும் எந்த தொடர்பும் இல்லை காஸ் சீடல் அடுத்ததாக வருகிறது பிறகு நீங்கள் எழுதும் இந்த 2 சமன்பாடுகளையும் பயிற்சி செய்ய இந்த வெளிப்பாட்டைப் பயன்படுத்துங்கள் டெல்டாவை நீக்குவதன் மூலம் நீங்கள் அதைச் செய்வீர்கள் பெறும் முனை மின்னழுத்தம் மற்றும் அனுப்பும் முனையின் மின்னழுத்ததிற்க்கும் இடையேயான உறவு இதுதான் என் நினைவிலிருந்து இந்த சமன்பாடு நான் சரியாக எழுதியிருக்கிறேன் என்று நம்புகிறேன் எனவே இதை செய்து தீர்வு நீங்கள் காண்பீர்கள் இப்போது லோடு ஃப்லோ ஆய்வுகளுக்கு காஸ் சீடல் முறையைப் பயன்படுத்தி தீர்வை எவ்வாறு உருவாக்குவது என்பதை அடுத்த விரிவுரையில் பார்ப்போம்